எஆர்ம் ARM மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller கள் பற்றிய கலந்துரையாடலை நாங்கள் தொடர்கிறோம் இந்த விரிவுரையில் எஆர்ம் ARM ப்ராசஸர் processor ல் இருக்கும் பைப்லைன் pipeline அம்சங்களைப் பற்றி நாம் முக்கியமாகப் பேச உள்ளோம் பைப்லைனிங் pipelining பற்றிய கருத்து உங்களில் சிலருக்கு புதியதாக இருக்கலாம் என்பதால் பைப்லைன் pipeline பற்றி பேசிக் கொண்டே கருத்துக்களை விளக்குவதில் சிறிது நேரம் ஒதுக்குவோம் எஆர்ம் ARM ப்ராசஸர் processor ல் உள்ள பைப்லைன் pipeline எவ்வாறு தோற்றமளிக்கிறது அதிலிருந்து என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் பைப்லைனை pipeline ஐ ஏன் பயன்படுத்துகிறீர்கள் அதிலிருந்து உங்களுக்கு என்ன நன்மைகள் உள்ளன என்பதை மிகச் சுருக்கமாகக் காணலாம் பைப்லைனிங் pipelining என்றால் என்ன அடிப்படையில் பைப்லைனிங் pipelining என்பது ஓவர்லாப்ட் overlapped எக்ஸிகியூசன் execution க்கான ஒரு பொறிமுறை ஆகும் பொதுவாக ஒரு வேலையை முடித்துவிட்டு அடுத்த வேலையைத் தொடங்குவோம் பைப்லைனிங் pipelining ல் முதல் வேலையை முடிப்பதற்கு முன்பே இரண்டாவது வேலையைத் தொடங்குவோம் இரண்டாவது வேலையை முடிப்பதற்கு முன்பே நாங்கள் மூன்றாவது வேலையைத் தொடங்குவோம் எனவே வேலைகளின் வெவ்வேறு பகுதிகள் ஓவர்லாப்ட் overlapped பாணியில் இணையாக மேற்கொள்ளப்படலாம் நாம் கணக்கீடுகளை எவ்வாறு பகிர்வு செய்து K கே எண்ணிக்கையிலான துணை கணக்கீடுகளாக அல்லது நிலைகளாக மாற்ற உள்ளோம் என்பதைப் பார்ப்போம் பின்னர் மிக முக்கியமான வேகத்தை அதிகரிக்க முடியும் அதிகபட்சம் கே k வரை ஆனால் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நாம் விலையை K கே என்ற காரணி மூலம் அதிகரிக்கவில்லை நாம் K கே எண்ணிக்கையிலான ப்ராசஸர்ஸ் processors களைக் கொண்டிருந்தால் இயற்கையாகவே K கே மடங்கு ஸ்பீட் speed ஐ பெறுவோம் நாங்கள் அதைச் செய்யவில்லை விலையை மிகவும் பெயரளவு அதிகரிப்பின் மூலம் நாம் K கே வேகத்தை நெருங்குகிறோம் தற்போதைய சூழலில் நாம் இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction செயல்பாட்டைப் பற்றிப் பேசுவோம் ஆனால் ப்ராசஸிங் processing ன் பிற டொமைன்ஸ் domains களிலும் எண்கணித செயல்பாடுகளின் போதும் வெக்டர் vector ஆப் of டேட்டா data களின் மெமரி அணுகலின் போதும் பைப்லைனிங் pipelining மிகவும் திறம்பட பயன்படுத்தப்படலாம் ஆனால் தற்போதைய சூழலில் இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction ஐ செயலாற்றுவதற்கான ஒரு விஷயத்தை மட்டுமே நாம் கவனத்தில் கொள்ளுவதால் மற்றவற்றைப் பற்றி நாம் அதிகம் விவரிக்கப் போவதில்லை முதலில் கருத்தை புரிந்துகொள்வோம் கம்ப்யூட்டர் computer களுடன் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் நான் சில துணிகளை துவைக்க விரும்புகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் துவைத்தல் உலர வைத்தல் தேய்த்தல் என மூன்று விஷயங்களை ஒவ்வொன்றாகச் செய்யக்கூடிய ஒரு இயந்திரம் M -ஐ நான் உருவாக்கியுள்ளேன் என்று வைத்துக்கொள்வோம் நான் இயந்திரத்திற்கு ஒரு துணியைக் கொடுக்கிறேன் அது அதை துவைத்து ட்ரய் dry செய்து முடிவில் அயன் iron செய்து அந்தத் துணியை அயன் iron செய்த வடிவத்தில் வெளியிடும் முழு விஷயத்திற்கும் தேவையான மொத்த நேரம் டி T என்று கருதுகிறேன் படவிளக்கம் மூலம் நான் இதை இப்படி காட்டுகிறேன் என்னிடம் உள்ள இயந்திரம் மூலம் துவைத்தல் உலர வைத்தல் மற்றும் தேய்த்தல் முதலானவற்றை செய்ய எடுக்கப்பட்ட மொத்த நேரம் டி T ஆகும் என்னிடம் ஒரு என் N எண்ணிக்கையிலான துணிகள் இருந்தால் தேவையான மொத்த நேரம் என் N x டி T ஆக இருக்கும் இப்போது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு ஒற்றை இயந்திரம் சிக்கலான இயந்திரத்திற்கு பதிலாக இந்த இயந்திரம் மூன்று சிறிய துண்டுகளாகப் பிரிக்கிறேன் மூன்று எளிய இயந்திரங்களில் ஒன்று மட்டுமே துவைக்க முடியும் ஒன்று உலர வைக்க மட்டுமே செய்ய முடியும் மற்றொன்று தேய்ப்பு மட்டுமே செய்ய முடியும் உண்மையான இயந்திரத்துடன் ஒப்பிடும்போது இயற்கையாகவே இது மூன்று மடங்கு விலை ஆகாது இது மலிவாக இருக்கும் மற்றொரு அனுமானத்தை செய்வோம் ஆரம்பத்தில் மொத்த நேரம் டி T இந்த ஒவ்வொரு நேரத்திற்கும் டிT 3 டிT 3 மற்றும் டிT 3 என்று சொல்லலாம் இதனால் மொத்த நேரம் இன்னும் டி T ஆகவே இருக்கும் அடுத்த ஸ்லைடில் என் N எண்ணிக்கையிலான துணிகளைச் ப்ராசஸிங் processing செய்வதற்கு தேவையான மொத்த நேரம் 2 N T 3 ஆக மட்டுமே இருக்கும் என்பதைக் காணலாம் என் N மிகப் பெரியதாக இருந்தால் இந்த 2 புறக்கணிக்கப்படலாம் மேலும் நீங்கள் இதை தோராயமாக என் டி NT 3 என மதிப்பிடலாம் எனவே நான் 3 டைம் time ஸ்பீட் அப் speed up ஐ பெற்றுள்ளேன் ஆனால் நான் 3 டைம்ஸ் times க்கு கூடுதலாக பணம் செலுத்தவில்லை நான் எளிமையான இயந்திரங்களையே பயன்படுத்துகிறேன் இது பைப்லைன் pipeline கான்செப்ட் concept ஆகும் இந்த வரைபடத்தை அனிமேஷன் animation வடிவில் பார்ப்போம் முதல் துணி 1 துவைப்பிற்கு வருகிறது இது டி T 3 நேரம் எடுக்கும் இது துவைப்பு முடிந்ததும் இந்த துணி 1 உலர வைத்தலுக்கு செல்லலாம் துணி 1 தேய்ப்பிற்கு வந்ததும் இயந்திரம் மீண்டும் அமைதியாக இருக்கும் இயந்திரம் W மீண்டும் துணி 2 ஆல் தொடங்கலாம் அடுத்த கட்டமாக துணி 1 தேய்ப்பிற்கு வருகிறது துணி 2 உலர வைத்தலுக்கு வருகிறது துணி 3 துவைப்பிற்கு வருகிறது எனவே எல்லா இயந்திரங்களும் நிரப்பப்பட்ட பிறகு ஒவ்வொரு டி T 3 நேரத்திலும் ஒரு துணி வெளியே வரும் முன்னதாக டி T நேரத்தில் ஒவ்வொரு முறையும் ஒரு துணி வெளியே வந்து கொண்டிருந்தது எனவே நான் 3 மடங்கு ஸ்பீட் அப் speedup ஐ பயனுள்ள வழியில் பெறுகிறேன் பைப்லைன் pipeline க்குப் பின்னால் உள்ள அத்தியாவசிய யோசனை இது ஆகும் ப்ராசஸர் processor பைப்லைன் pipeline கருத்தை விரிவுபடுத்தி தற்பொழுது ஒரு ப்ராசஸர் processor -ன் வேகத்தை அதிகரிக்க விரும்புகிறோம் நான் ஒரு சிபியு CPU வை வைத்திருக்கிறேன் அதை கே k முறை விரைவாக செய்ய விரும்புகிறேன் எனக்கு இரண்டு மாற்றுகள் உள்ளன இந்த சிபியு CPU ன் கே k நகல்களை நான் வாங்க முடியும் மேலும் கே k இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களை இணையாக இயக்கலாம் மாற்றாக செயல்படுத்தலை கே k ஸ்டேஜ் stage பைப்லைன் pipeline களாக பிரிக்க முடியும் நான் குறிப்பிட்டுள்ள துவைத்தல் உலர வைத்தல் தேய்த்தல் போன்ற இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களை ஒரு பைப்லைன் pipeline பாணியில் இயக்கலாம் அங்கே நீங்கள் ஒரு கே k டைம்ஸ் times வேகத்தை எதிர்பார்க்கலாம் மாற்று 1 ல் விலையும் கே k முறை அதிகரிக்கும் ஏனென்றால் இந்த சிபியு CPU ன் கே k நகல்களை நீங்கள் வாங்க வேண்டும் மாற்று 2 என்பது கணக்கீடுகளை கேk நிலைகளாகப் பிரிப்பது இங்கே நீங்கள் ஹார்ட்வர் hardware ஐ கே k ஆல் பெருக்கம் செய்யவில்லை மாறாக நீங்கள் அதை கே k துண்டுகளாகப் பிரிக்கிறீர்கள் இதன் விளைவாக விலையானது பெயரளவு அதிகரிக்கும் ஆனால் இதைச் செய்ய உங்களுக்கு சில பபரிங் buffering தேவை துணிகள் பற்றிய முந்தைய உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் முதல் துணி துவைப்பு முடிந்ததும் அதை உலர வைத்தலுக்கு கொடுக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் அதை எங்காவது இடையில் வைத்திருக்க வேண்டும் இதனால் அடுத்த துணியை துவைத்தலுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் இயந்திரங்களுக்கு இடையில் ஒரு பபர் buffer அல்லது ஒரு ட்ரேய் tray இருக்க வேண்டும் இவை பபரிங் ரெகுவர்மென்ட்ஸ் buffering requirements கள் என்று அழைக்கப்படுகின்றன ஒரு இன்ஸ்ட்ரக்க்ஷன் பைப்லைன் instruction pipeline க்கு ஸ்டேஜஸ் stages களுக்கு இடையில் சில ரெஜிஸ்டர்ஸ் registers கள் அல்லது லாட்சஸ் latches கள் நமக்குத் தேவை அவை முந்தைய நிலைகளின் முடிவை தற்காலிகமாக சேமிக்கும் இது அடுத்த ஸ்டேஜஸ் stages களின் ப்ராசஸிங் processing கிற்கு பயன்படுத்தப்படும் நீங்கள் இந்த ரெஜிஸ்டர்ஸ் registers களைப் பயன்படுத்தாவிட்டால் முந்தைய நிலைக்கு சென்று இந்த மதிப்பை மாற்றலாம் எனவே அடுத்த நிலையில் சில தவறான கணக்கீடுகளை மேற்கொள்ளக்கூடும் பொதுவாக ஒரு கே k ஸ்டேஜ் stage பைப்லைன் pipeline படத்தில் உள்ளபடி தெரியும் ஒவ்வொரு பேர் ஆப் ஸ்டேஜஸ் pair of stages களுக்கு இடையில் எஸ் 1 S1 எஸ் 2 S2 அப் டு up to எஸ் கே Sk வரை ஒரு லாட்ச் latch அல்லது ரெஜிஸ்டர்ஸ் registers -களைக் கொண்டு இருக்கும் ஒரு ஸ்டேஜ் stage அதன் கால்குலேஷன் calculation ஐ நிறைவு செய்யும் போதெல்லாம் அது டேட்டா data வை இந்த லாட்ச் latch ல் சேமிக்கும் மேலும் அது அடுத்த காம்பெடிஷன் competition ல் இருந்து டேட்டா data வை அதன் இன்புட் லாட்ச் input latch ல் கொண்டு செல்லும் இந்த லாட்ச் latch இல்லையென்றால் அடுத்த கால்குலேஷன் calculation நடக்கும் போது இந்த இன்புட் input மாறிக்கொண்டே இருக்கும் எனவே இந்த கால்குலேஷன் calculation தவறாக மாறும் இந்த வகையில் இது இவ்வாறு செயல்படுகிறது பொது அர்த்தத்தில் ஒரு பைப்லைன் pipeline ன் வேகத்தையும் செயல்திறனையும் விரைவாகக் கணக்கீடு செய்யலாம் முன்னதாக நாங்கள் துவைத்தல் உதாரணத்திற்கான கால்குலேஷன் calculation ஐக் காட்டினோம் டவ் tau என்பது பைப்லைன் pipeline ன் கிளாக் பீரியட் clock period என்று சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு டவ் tau நேரத்திலும் டேட்டா data ஒரு ஸ்டேஜ் stage லிருந்து மற்றொன்றுக்கு நகரும் ஸ்டேஜ் stage Si இல் இருக்கும் சர்க்குயூட் circuit க்கான டைம் டிலே time delay ti ஆகும் மற்றும் லாட்சஸ் டிலே latches delay dL ஆக இருக்கும் அதிகபட்ச நிலைகளின் தாமதம் என்னவாக இருக்கும் இது டி 1 t1 இது டி 2 t2 இது டி 3 t3 என்று பாருங்கள் எனவே பைப்லைன் pipeline னில் மிக மெதுவான நிலை டேட்டா data வை ஷிப்ட் shift செய்யக்கூடிய அதிகபட்ச வேகம் என்ன என்பதை தீர்மானிக்கும் ஏனெனில் இந்த மெதுவான நிலை சிக்கலாக மாறும் எனவே மேக்ஸ்ட் ti maxtti இதை டவ்ம் taum என்று அழைப்போம் இது மாக்ஸிமம் டிலே maximum delay இதனுடன் நாம் லாட்ச் டிலே latch delay dL ஐ ஆட் add செய்ய வேண்டும் எனவே taum dL உங்கள் கிளாக் பீரியட் clock period டவ் tau ஆக இருக்கும் இப்போது பைப்லைன் பிரீக்வென்சி pipeline frequency 1 டவ் tau ஆக இருக்கும் ஒவ்வொரு கிளாக் clock கிலும் ஒரு ரிசல்ட் result வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் எஃப் f என்பது பைப்லைன் pipeline ன் அதிகபட்ச த்ரூபுட் throughput ஆக இருக்கும் இந்த அனுமானத்துடன் விரைவான கணக்கீடுகளை செய்ய முயற்சிப்போம் என் N அமைப்பு டேட்டா data களை செயல்முறைப்படுத்துவதற்கான மொத்த நேரத்தை நாங்கள் கணக்கீடு செய்கிறோம் டவ் tau என்பது கிளாக் பீரியட் clock period ஆகும் இப்போது பைப்லைன் pipeline ஐ நிரப்ப k 1 கிளாக்ஸ் clocks கள் தேவை கே K நிலைகள் உள்ளன எனவே எல்லா கே K நிலைகளும் ஏதேனும் வேலை செய்யும் ஒரு நிலையை அடைய எனக்கு கே 1 k - 1 கிளாக்ஸ் clocks கள் தேவை அதன் பிறகு ஒவ்வொரு டவ் tau நேரத்திலும் ஒரு புதிய விடையானது உருவாகும் எனவே x tau என்பது பைப் pipe நிரப்பப்படுவதற்கான தொடக்க நேரமாக ஆக இருக்கும் பின்னர் N x tau என்பது அவுட்புட்ஸ் outputs கள் உருவாக எடுத்துக்கொள்ளும் அளவு ஆகும் இது என் N டேட்டா data அமைப்புகளை ப்ராஸஸ் process செய்வதற்கான மொத்த நேரமாகும் இப்போது எங்களிடம் ஈகுவெலன்ட் equivalent நான் பைப்லைன்ட் ப்ராசஸர் non pipelined processor இருந்தால் தற்போதைக்கு லாட்ச் டிலே latch delay வை நீங்கள் இக்னோர் ignore செய்தால் மொத்த நேரத்தை N x k x tau என மதிப்பீடு செய்யலாம் எனவே ஒரு பைப்லைன் pipeline ல் இருந்து நாம் பெறும் ஸ்பீட்அப் speedup Sk ஆகும் என் N மிகப் பெரியதாக மாறும் போது இந்த Sk ஆனது கே k ஐ அணுகுகிறது எனவே ஏராளமான டேட்டா data களுக்கு நீங்கள் பைப்லைனை pipeline ப்ராசஸிங் processing செய்யும் பொழுது உங்கள் ஸ்பீட்அப் speedup ஆனது கே k ஸ்டேஜஸ் stages களின் எண்ணிக்கையுடன் குளோஸ் close ஆக இருக்கும் இது ஒரு முக்கியமான ரிசல்ட் result ஆகும் இப்போது பைப்லைன் pipeline செயல்திறன் என்று நாம் வரையறை செய்யும் மற்றொரு வாக்கியம் உள்ளது செயல்திறன் சிறந்த மதிப்புக்கு எவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பதைக் குறிக்கும் நாம் கணக்கீடு செய்த இந்த Sk ஆனது கே k யை நெருங்குகிறது எனவே பைப்லைன் pipeline அதிகபட்ச செயல்திறனில் இயக்கப்படும் போது நான் அதை கே k ஆல் வகுத்தால் கே k கேன்சல் cancel ஆகலாம் எனவே எனக்கு ஒரு காரணி கிடைக்கிறது இது உண்மையான பைப்லைன் pipeline செயல்திறன் என நான் வரையறை செய்ய முடியும் எனவே இது ஒருபோதும் 100 ஆக இருக்காது ஒருவேளை அது 90 செயல்திறனில் வேலை செய்யலாம் தற்போதைய சூழலில் நிச்சயமாக முக்கியமில்லாத மற்றொரு வாக்கியம் பைப்லைன் pipeline த்ரூபுட் throughput என்று அழைக்கப்படுகிறது இது பெர் per யூனிட் டைம் unit time ற்குள் முடிக்கப்பட்ட செயல்களின் எண்ணிக்கை செயல்களின் மொத்த எண்ணிக்கை என் N ஆகும் மற்றும் எடுத்துக்கொண்ட நேரம் Tk ஆகும் நீங்கள் அதை வகுத்தால் உங்களுக்கு ஒரு சமன்பாடு கிடைக்கும் இது பைப்லைன் த்ரூபுட் throughput எனப்படும் இது நான் காண்பிக்கும் மிகவும் பொதுவான டிபிக்கல் பிளாட் typical plot ஆகும் k ன் பல்வேறு மதிப்புகளுக்கான பணிகளின் எண்ணிக்கை என் N வெர்சஸ் versus ஸ்பீடுஅப் speedup ன் எண்ணிக்கை K 4 என கொள்வோம் நம்பர் ஆப் டாஸ்க் number of taks களின் எண்ணிக்கை அதிகரிக்கும்போது ஸ்பீடுஅப் speedup அதிகரிக்கிறது மற்றும் லெவெல்ஸ் levels கள் 4 க்கு மிக நெருக்கமாக இருக்கும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் k 8 க்கு நிலைகள் 8 க்கு மிக அருகில் இருக்கும் இதனை நீட்டித்து செய்து இங்கே 256 வரை காட்டியுள்ளேன் உண்மையில் என்ன நடக்கிறது என்ற யோசனை உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறது இப்போது எஆர்ம் ARM க்கு வருகிறேன் ஆனால் நான் விரிவாக detail ஆக செல்லவில்லை ஏனென்றால் இது கம்ப்யூட்டர் ஆர்க்கிடெக்சர் computer architecture ஐக் கற்பிக்கும் ஒரு கோர்ஸ் course அல்ல மாறாக எஆர்ம் ARM இன்ஸ்ட்ரக்க்ஷன் பைப்லைனிங் instruction pipelining ஐப் பயன்படுத்துகிறது என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல முயற்சிக்கிறேன் என்னிடம் கே k ஸ்டேஜ் பைப்லைன் இருந்தால் கே k மடங்கு speedup ஐ எதிர்பார்க்கலாம் எஆர்ம்7 ARM7 ஆர்க்கிடெக்சர் architecture ல் இது ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸர் processor திடிம்ஐ TDMI ஆகும் மூன்று ஸ்டேஜஸ் stages கள் உள்ளன அவையாவன பெட்ச் fetch டீகோட் decode மற்றும் எக்சிகியூட் execute ஆகும் அனைத்தும் நன்றாக இருந்தால் இன்ஸ்ட்ரக்க்ஷன் எக்சிகியூஷன் instruction execution ன் அடிப்படையில் சுமார் 3 மடங்கு ஸ்பீடுஅப் speedup ஐப் பெறுவோம் இதேபோல் எஆர்ம்9 ARM9 ல் 5 நிலைகளாக பைப்லைன் pipeline உள்ளது பெட்ச் fetch டீகோட் decode எக்சிகியூட் execute மெமரி memory மற்றும் வ்ரைட் write சில சிறிய விஷயங்களை நாம் காணலாம் டிகோட் decode ல் ரெஜிஸ்டர் register மதிப்புகளை தேவையான எந்த ரெஜிஸ்டர் register களிலிருந்தும் ரீட் read செய்யலாம் செயல் படுத்தலின் போது பாரல் ஷிப்ட்டர் barrel shifter ம் செயல்படுகிறது எஎல்யு ALU செயல்பாடுகளும் மேற்கொள்ளப்படுகின்றன நினைவக அணுகலும் இங்கே மேற்கொள்ளப்படுகிறது வ்ரைட் write -ன் போது விடையானது மீண்டும் ரெஜிஸ்டர் பேங்க் register bank ல் எழுதப்படும் எனவே அது இங்கே செய்யப்படுகிறது எஆர்ம்7 ARM7 ல் இவை அனைத்தும் செயல் படுத்தலின் போது செய்யப்பட்டன ரெஜிஸ்டர் register ரீட் read ஷிப்ட் shift எஎல்யு ALU ரெஜிஸ்டர் register வ்ரைட் write என அனைத்தும் செயல் படுத்தலின் போது செய்யப்பட்டன பதிவு எழுதுதல் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டன ஆனால் எஆர்ம்9 ARM9 ல் நீங்கள் பைப்லைன் pipeline ஐ இன்னும் விரிவாகவும் மற்றும் பிளக்சிபிள் flexible ஆகவும் செய்கிறீர்கள் எனவே இங்கே வேகமானது அதிகபட்சம் 5 ஆக இருக்கலாம் இங்கே நான் குறிப்பிட விரும்பும் ஒரு விஷயம் என்னவென்றால் நான் பேசும் கே k ன் ஸ்பீடுஅப் speedup ஆனது ஒரு ஐடியல் ஸ்பீடுஅப் ideal speedup ஆகும் பைப்லைன் pipeline அதன் முழு வேகத்தில் ஆப்பரேட் operate ஆகும்போது நீங்கள் பெறக்கூடிய ஸ்பீடுஅப் speedup தான் இது ஆனால் சில நேரங்களில் சில காரணங்களால் நீங்கள் பைப்லைன் pipeline ஐ முழு வேகத்தில் இயக்க முடியாது அந்த சந்தர்ப்பங்களில் ஸ்பீடுஅப் speedup ஆனது கே k ஐ விட குறைவாக மாறும் நான் ஒரு உதாரணம் தருகிறேன் எக்க்ஷிகியூட்டெட் executed இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions சில உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் இவை அனைத்தும் ஆட் ADD இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் என்று சொல்லலாம் மேலும் ஒரு காம்ப்லெக்ஸ் complex மல்டி ஸ்டோர் ரெஜிஸ்டர் multi register store இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction உள்ளது எனவே இதற்கு பல மல்ட்டிப்பிள் multiple கிளாக் சைக்கிள்ஸ் clock cycles கள் தேவைப்படும் பொதுவாக எல்லாமே ஒரே கிளாக் clock ல் முடிவடையும் என்பதுதான் ஐடியா idea ஆனால் எஸ்டிஆர் STR இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction க்கு இந்த இளஞ்சிவப்பு நிற பாக்ஸ் box ல் உண்மையில் மல்ட்டிப்பிள் சைக்கிள்ஸ் multiple cycles கள் தேவைப்படலாம் மல்ட்டிப்பிள் சைக்கிள் multiple cycle என்றால் இங்கே நீங்கள் அடுத்த இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction ஐ டிகோட் decode செய்ய முடியாது இந்த எக்க்ஷிகுயூட் execute செயல் முடியாதவரை நீங்கள் அதை டிகோட் decode செய்ய முடியாது எனவே இங்கு சில டிலேய் delay கள் இருக்கும் ஏனெனில் இதற்கு மல்ட்டிப்பிள் சைக்கிள்ஸ் multiple cycles கள் தேவைப்படுகின்றன இத்தகைய டிலேய்ஸ் delays கள் ஸ்டால்ஸ் stalls கள் என குறிப்பிடப்படுகின்றன நாங்கள் அவற்றை ஸ்டால் சைக்கிள்ஸ் stall cycles கள் என்று அழைக்கிறோம் ஸ்டால் சைக்கிள் stall cycle என்றால் சில சைக்கிள்ஸ் cycles கள் வீணாகின்றன முதல் இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction முடிந்ததை இங்கே காண்கிறீர்கள் இரண்டாவது இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction மூன்றாவது இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction மற்றும் நான்காவது இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction இங்கே முடிந்தது ஆனால் இந்த டிலேய் delay ன் காரணமாக இந்த இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction இங்கே பினிஷ் finish செய்யப்பட வேண்டும் ஆனால் அது டிலேய்ட் delayed ஆனது இது மட்டுமல்லாமல் அனைத்து சப்சிகுவண்ட் subsequent இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களும் தாமதமாகிவிட்டன மேலும் இதுபோன்ற பல இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் இடையில் இருக்கலாம் எனவே இதுபோன்ற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction க்கும் சில ஸ்டால் சைக்கிள் stall cycle உட்புகுத்தப்படும் ஒரு ஸ்டால் stall இருந்தவுடன் இந்த ஸ்டால் stall அதுவரை அனைத்து அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களாலும் இந்த இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction பைப் pipe -ல் இருந்து வெளியேறும் வரை கொண்டு செல்லப்படும் இந்த வகை பைப்லைன் pipeline -ன் அதிகபட்ச செயல்பாட்டு வேகத்தை குறைக்கும்படி செய்துவிடும் எஆர்ம்7 ARM7 எஆர்ம்9 ARM9 மற்றும் எஆர்ம் 10 ARM10 பைப்லைன்ஸ் pipelines களின் பறவையின் கண் சைடு வியூ side view பார்வையில் நாங்கள் தருகிறோம் பைப்லைன் pipeline ஆபத்து என்று ஒன்று உள்ளது அடுத்த இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction க்கு தேவைப்படுவதை நீங்கள் கொடுக்க முடியுமா இல்லையா என்பதை பொறுத்து டேட்டா டிபென்டென்சி data dependency இருக்க முடியும் பைப்லைன் pipeline அதன் அதிகபட்ச ஸ்பீட் speed ல் ஆப்பரேட் operate ஆவதைத் தடுக்கக்கூடிய ஆர்க்கிடெக்ச்சரல் architectural சிக்கல்கள் நிறைய உள்ளன இதன் காரணமாக ஸ்டால் stall இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் நிகழலாம் ஒரு சிக்கலான இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களின் காரணமாக நான் கொடுத்த ஒரு எடுத்துக்காட்டு ஆனால் வேறு காரணங்களும் இருக்கலாம் டேட்டா data ஹசார்ட்ஸ் hazards கள் என்று அழைக்கப்படும் சூழ்நிலைகள் உள்ளன ஸ்டக்சரல் structural ஹசார்ட்ஸ் hazards கள் இருக்கலாம் கண்ட்ரோல் control ஹசார்ட்ஸ் hazards கள் இருக்கலாம் பல்வேறு தொடர்ச்சியான செயல்பாடுகள் மற்றும் ஜம்ப்ஸ் jumps பிரான்செஸ் branches போன்ற சில இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் காரணமாக நீங்கள் ஸ்டால் stall சைக்கிள்ஸ் cycles களை செருக வேண்டியிருக்கும் இவை அனைத்தும் பைப்லைன் pipeline அதிகபட்ச கடிகார அதிர்வெண்ணில் இயங்குவதைத் தடுக்கிறது இன்னொரு விஷயம் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இந்த எஆர்ம்7 ARM7 வகையான ஆர்க்கிடெக்சர் architecture ல் 3 ஸ்டேஜ் stage பைப்லைன் pipeline உள்ளது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் instruction எக்சிகுயூட் பேஸ் execute phase ஐ ரீச் reach செய்யும் போது சொல்லுவோம் நீங்கள் நினைவில் வைத்திருப்பது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் instructions களும் 32 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் instructions கள் ஆகும் உங்கள் மெமரி memory பைட் byte அடிப்படையிலான முகவரியாகும் எனவே முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் instruction மெமரி memory லொகேஷன் location 100 இல் ஸ்டோர்ட் stored செய்யப்பட்டால் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் instruction மெமரி memory லொகேஷன் location 104 ல் ஸ்டோர்ட் stored செய்யப்படும் அடுத்த லொகேஷன் location 108 லொகேஷன் location ல் ஸ்டோர்ட் stored செய்யப்படும் ஏனெனில் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் instruction க்கும் 4 பைட்டு bytes கள் தேவைப்படும் பாயின்ட் point என்னவென்றால் சில இன்ஸ்ட்ரக்ஷன் instruction கள் எக்ஸிகுயூட்டட் executed ஆகும் போது பிசி PC எப்போதும் 8 பைட்டு bytes கள் முன்னால் இருக்கும் நீங்கள் இதில் 4 ஐ ஆட் add செய்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் இதைப் பெட்ச் fetch செய்கிறீர்கள் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் instruction ம் மெமரி அட்ரஸ் memory address உடன் 4 ஐ சேர்க்கும் பிசி PC என்பது ஒரு ஸ்பெஷல் ரெஜிஸ்டர் special register ஆகும் இது அடுத்து பெட்ச் fetch செய்ய உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் instruction ன் அட்ரஸ் address ஐ எப்போதும் சேமிக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் instruction ஐ நீங்கள் பெட்ச் fetch செய்யும் போது இது பிசி PC ன் கரண்ட் current இன்ஸ்ட்ரக்ஷன் instruction அட்ரஸ் address பிளஸ் PLUS 8 ஆக இருக்கும் ஏனெனில் கரண்ட் current இன்ஸ்ட்ரக்ஷன் instruction இங்கே உள்ளது அதில் 4 ஐச் சேர்த்தால் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் instruction ஐப் பெறுவோம் அதற்கு மாற்றாக 8 ஐச் சேர்த்தால் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் instruction க்கு அடுத்ததாக இருப்போம் இங்கே நீங்கள் எப்போதும் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் instruction க்கு அடுத்ததைப் பெட்ச் fetch செய்கிறீர்கள் ஏனென்றால் மூன்று ஸ்டேஜஸ் stages கள் உள்ளன அதனால்தான் பிசி PC எப்போதும் 8 பைட்டு bytes கள் முன்னால் இருக்கும் ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே அதிகரித்த பிசி PC யை இங்கு இரண்டு முறை செயல்படுத்தும் போது அது எப்போதும் 8 பைட்டு bytes கள் முன்னால் இருக்கும் எனவே நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது அதற்கேற்ப சரிசெய்து அதற்கேற்ப தேர்ந்தெடுக்க வேண்டும் இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம் அடுத்த விரிவுரையில் ரெஜிஸ்டர் register அமைப்பு பல்வேறு செயல்படுத்தும் மோட் execution mode கள் முதலானவற்றைப் பொறுத்து எஆர்ம் ARM இன் சில தனித்துவமான அம்சங்களைப் பார்ப்போம் இதை நாம் அடுத்த விரிவுரையில் விவாதிப்போம்